இந்த வகுப்பில் J இன்டக்ரல் தொடர்பான கருத்துக்களை விவாதிப்போம் J இன்டக்ரலின் பயன்பாடுகள் நான் லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் காணப்படுகின்றன மேலும் இதன் பயன்பாடுகள் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சிலும் காணப்படுகின்றன இந்தப் பாடத்தின் ஒரு பகுதியாக இந்த அம்சங்கள் அனைத்தையும் நாம் பார்ப்போம் நாம் இந்தப் பாடத்தில் லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் அதிக அளவில் காணப்படும் கிராக்கின் முனை பகுதியில் உருவாகும் வரையறுக்கப்பட்ட பிளாஸ்டிசிட்டி தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவிருக்கிறோம் இதனால் ஏற்படும் நன்மை என்னவென்றால் கிராக் அடைந்த பொருளானது எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் அதன்மூலம் மற்ற பிரச்சினைகளுக்கு எப்படி தீர்வு காண முடியும் என்பது பற்றியும் அறிந்து கொள்ளலாம் குறிப்பாக ஃபேட்டிக் லோடிங்கில் லோடு ஆனது ஈல்டு ஸ்ட்ரெஸ்சை விட 30 சதவீத அளவிற்கு குறைவாக அளிக்கப்படுகிறது எனவே இவ்விதமான லோடிங்க்கு உட்படுத்த படக்கூடிய அதிக வலிமை கொண்ட உலோகக் கலவைகளைப் பற்றி நாம் காணவிருக்கிறோம் கிராக்கின் முனைப்பகுதியில் மட்டுமே வரையறுக்கப்பட்ட பிளாஸ்டிசிட்டி ஏற்படுவதால் லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சினை பயன்படுத்தி இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் வடிவமைப்பு தேவைகள் அதிகரிக்கும்போது இம்மாதிரியான பகுப்பாய்வுகள் போதுமானதாக இருப்பதில்லை எனவே பல்வேறு வகையான லோடிங் மற்றும் ஜாமட்டரி காரணமாக வரையறுக்கப்படாத அளவில் பிளாஸ்டிசிட்டி உருவாவதால் இம்மாதிரியான பயன்பாடுகளில் எல்லாம் லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சின் பங்கு போதுமானதாக இருப்பதில்லை எனவே எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சை கருத்தில் கொள்ளும் புதிய முறைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் கடுமையான பிளாஸ்டிசிட்டி கோட்பாட்டை உள்ளடக்கிய ஒரு நேரடி அணுகுமுறை மழுப்பலாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான ஆய்வுக்கட்டுரைகளை பார்த்தோமேயானால் அவை மிகவும் கணிதம் சார்ந்ததாக இருக்கும் எனவே இதற்கு மாற்று அணுகுமுறை என்னவென்று பார்த்தோமேயானால் நாம் ஏற்கனவே லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சின் கருத்துக்களைப் பற்றி படித்து இருப்பதால் அவற்றை எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சுக்கு ஏற்றவகையில் மாற்றி பயன்படுத்துவதாகும் லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸ் மற்றும் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸ் இவ்விரண்டிலும் ஆற்றல் வெளியீட்டு வீதம் ஆனது கணக்கிடப்படுகிறது லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சி ல் R கர்வை பற்றி பார்த்ததுபோல் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் J கர்வை பற்றி பார்க்கவிருக்கிறோம் லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சின் பிராக்சர் டப்னஸ் Ki மதிப்பை கண்டறிந்தது போல் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் J ன் மதிப்பானது கண்டறியப்படுகிறது இவ்வாறு இவை இரண்டிற்கும் சில ஒற்றுமைகள் உள்ளன இருப்பினும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ள வேற்றுமைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் J இன்டக்ரல் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் J இன்டக்ரல் ஆனது J ரைஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது COD மற்றும் CTOD தொடர்பான கருத்துக்கள் J இன்டக்ரல் க்கு முன்னதாகவே உருவாக்கப்பட்டவை ஆகும் 1961 ஆண்டுவாக்கில் வெல்ஸ் மற்றும் காட்ரல் என்பவர்களால் அதிக அதிக அளவிலான பிளாஸ்டிக் ஜோன்களை கொண்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது எப்படி என்பது எடுத்துரைக்கப்பட்டது எனவே அப்பொழுதே ஆராய்ச்சியாளர்கள் அதிக அளவிலான பிளாஸ்டிக் ஜோன்களை கொண்ட பொருட்களில் பிராக்சர் மெக்கானிக்சின் அவசியத்தை உணர்ந்திருந்தனர் அவ்விதமான அணுகு முறைகளில் CTOD ஆனது ஒரு ஆரம்பநிலை அணுகுமுறையாகும் எனவே CTOD பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் CTOD பற்றி தெரிந்து கொள்ளாமல் J இன்டக்ரல் பற்றி புரிந்து கொள்ள முடியாது இப்போது CTOD என்றால் என்பது கிராக் டிப் ஓபனிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்பதை மட்டும் கருத்தில் கொள்வோம் நாம் முதலில் J இன்டக்ரல் ஐ உருவாக்கிய பிறகு CTOD பற்றி பார்க்கலாம் வரலாற்றின்படி பார்த்தோமேயானால் COD ஆனது J இன்டக்ரல் க்கு முன்னரே உருவாக்க பட்டதாகும் பிராக்சர் மெக்கானிக்ஸ் ஆய்வுக் கட்டுரைகளில் பெருமளவில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும் இரண்டு ஆய்வுக் கட்டுரைகளில் ஒன்று ரைஸ் என்பவரால் வெளியிடப்பட்ட ஆய்வுக் கட்டுரை ஏனென்றால் அவர் வெளியிட்ட கருத்துக்கள் பிராக்சர் மெக்கானிக்சின் மிக மிக அடிப்படையான கருத்துக்களாகும் இந்த ஆய்வு கட்டுரையானது 1968 ல் "பாத் இண்டிபெண்டன்ட் இன்டக்ரல் அண்ட் அப்ராக்ஸிமட் அனாலிசிஸ் ஆப் ஸ்ட்ரெயின் கன்சன்ட்ரேஷன் பை நாட்ச்சஸ் அண்ட் கிராக்ஸ்" என்ற தலைப்பில் ஜர்னல் ஆஃப் அப்ளைடு மெக்கானிக்ஸ்சில் தொகுதி 35 இல் வெளியிடப்பட்டது இது எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸ் தொடர்பான ஆய்வுகளுக்கு ஒரு தோராயமான வழியை காட்டியது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெருமளவில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும் இரண்டு ஆய்வுக் கட்டுரைகளில் மற்றொரு கட்டுரையானது லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சுக்கு வழிவகுத்த 1921 ல் கிரிஃபித் என்பவரால் ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனை சேர்ந்த ஃபிலோசோஃபிகல் டிரன்சாக்சன் னில் வெளியிடப்பட்ட " தி ஃபினாமினா ஆப் ரப்சர் அண்ட் ஃப்லோ இன் சாலிட்ஸ்" என்ற கட்டுரையாகும் மேலும் இவரால் 1924 ல் கான்பரன்சில் மற்றுமொரு கட்டுரையானது வெளியிடப்பட்டது இவ்விரண்டு கட்டுரைகளும் லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸின் ஆய்வுகளின் அடிப்படையாக திகழ்கின்றன Eshelby's line Integrals ஏஷல்பி லைன் இன்டக்ரல் நாம் இப்பொழுது J இன்டக்ரல் பற்றி பார்க்கலாம் இதனைப் பார்ப்பதற்கு முன் எலாஸ்டிசிட்டி தொடர்பாக ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட பாதை சாரா இன்டக்ரல்களைப் பற்றி பார்க்கலாம் XY தளத்தில் வரையப்பட்ட இருபரிமாண கணக்கீடு சார்ந்த மூடிய விளிம்புவரை படமானது வரையறுக்கப்படாத வடிவத்தை கொண்டிருக்கும் இப்படத்தில் வரைபடத்தின் ஏதோ ஒரு பகுதியில் அவுட் வேர்ட் நார்மலும் மற்றும் அந்தத் தளத்தின் மீது செயல்படும் ஸ்டிரஸ் வெக்டாரும் காண்பிக்க பட்டிருக்கின்றன இவ்வாறு பவுண்டரி யானது வரையறுக்கப்பட்டுள்ளது பவுண்டரி யின் சில பகுதிகளில் டிராக்சன் ஆனது ஏற்படக்கூடும் ஏஷல்பியால் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்வேறு கண்டூர் இன்டக்ரல் மதிப்புகளிலிருந்து ஒன்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது இது கண்டூரின் மேல் எடுக்கப்பட்ட லைன் இன்டக்ரல் ஆகும்

இதில் Wdy என்ற சொற்பகுதியும் Ti uxds என்ற மற்றொரு பகுதியும் உள்ளது Wdy என்பது ஒரு அலகு கன அளவிற்கான ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஆகும் Ti uxds என்பது செய்யப்படும் வேலையில் அளவாகும் எலாஸ்டிசிட்டியின் படி பார்த்தோமேயானால் ஸ்ட்ரெயின் எனர்ஜியிலிருந்து செய்யப்பட்ட வேலையினை கழிக்கும்போது கிடைப்பது நிலை ஆற்றலுக்கு சமமானதாகும் இப்போது நாம் இங்கே காண்பது என்னவென்றால் விரிசலின் நீளத்தைப் பொருத்து வகைப்படுத்தப்பட்ட நிலையாற்றல் ஆகும் ஆற்றல் வெளியீட்டு வீதம் என்பது இன்கிரிமெண்டல் கிராக் வளர்ச்சிக்கு உதவும் ஆற்றலின் அளவாகும் இது வெவ்வேறு வடிவங்களில் எழுதப்பட்டாலும் பலமுறை எளிமை படுத்துதலுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அது ஒரு லைன் இன்டக்ரலாக தோன்றும் இரண்டாவது பகுதி Ti uix என்று எழுதப்படுகிறது நாம் பிளேனர் நிலையை கருத்தில் கொள்வதால் இன்டெக்ஸ் மதிப்பை 1 மற்றும் 2 ஆக கொள்வோம் காட்சி சமன்பாட்டில் இருந்து Tn மதிப்பு பின்வருமாறு கண்டறியப்படுகிறது

இருபரிமாண சூழலின் படி T1n மற்றும் T2n ஒவ்வொன்றிற்கும் நமக்கு 2 சொற்கள் இருக்கும் ஒன்று அதை T1n அல்லது Txn மற்றும் Tyn என எடுத்துக்கொள்ளலாம் முதல் சொல்லானது என்று இருக்கும்

இதுவே இன்டக்ரலின் இறுதி வடிவம் ஆகும் கண்டூர் மூடிய நிலையில் இருப்பதால் இன்டக்ரல் ஆனது 0 மதிப்பை அடைகிறது இதனை எவ்வாறு பிராக்சர் மெக்கானிக்சில் பயன்படுத்துவது என்பதைப் பற்றி ரைஸ் என்பவர் எடுத்துரைத்துள்ளார் ஸ்ட்ரெயின் எனர்ஜியானது U என்ற குறியீடு மூலம் குறிப்பிடப்படுகிறது இதைப்பற்றி மேலும் பார்ப்பதற்கு முன் லீனியர் எலாஸ்டிக் திடப் பொருட்களை பற்றி பார்க்கலாம் லீனியர் எலாஸ்டிக் திடப் பொருட்களில் ஒரு அலகு கன அளவிற்கான ஸ்ட்ரெயின் எனர்ஜி கீழ்கண்டவாறு எழுதப்படுகிறது இவ்வாறு ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஆனது ஸ்டிரஸ் மற்றும் ஸ்ட்ரெயின் கூறுகளை கருத்தில் கொண்டு எழுதப்படுகிறது ஸ்டிரஸ் கூறுகளை மட்டும் கருத்தில் கொண்டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஆனது கீழ்க்கண்டவாறு எழுதப்படுகிறது

இதனைப்பற்றி நமக்கு ஏற்கனவே தெரிந்திருந்த போதிலும் இப்படத்தின் தொடர்ச்சியாக இவ்விரு சமன்பாடுகளும் இங்கே எழுதப்பட்டுள்ளது இப்போது J இன்டக்ரல் என்றால் என்ன என்பது பற்றிப் பார்க்கலாம் J இன்டக்ரல் ஆனது கிராக்கின் ஒரு பக்கத்தில் துவங்கி எதிர் கடிகார திசையில் சென்று கிராக்கின் அடுத்த பக்கத்தை அடைகிறது இப்படத்தில் பார்த்தோமேயானால் கிராக் ஃபேஸ் லோடிங்க்கு உட்படுத்தப்படவில்லை J இன்டக்ரல் ஆனது லோடிங்க்கு உட்படுத்தப்படாத கிராக் ஃபேஸ் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது J இன்டக்ரல் ஆனது பாத் இண்டிபெண்டன்ட் ஆனதாகும் இப்படத்தில் காட்டியவாறு கிராக் ஆனது A என்ற புள்ளியில் துவங்கி B C D E F வழியாக சென்று மீண்டும் A வை அடைகிறது இதுவே ஏஷல்பி இன்டக்ரல் Eshelbys integral எனப்படுகிறது ஏஷல்பி இன்டக்ரல் Eshelbys integral ஆனது கீழ்க்கண்டவாறு எழுதப்படுகிறது

கண்டூர் இன்டக்ரல் CD மற்றும் கண்டூர் இன்டக்ரல் EF ல் என்ன நடைபெறுகிறது என்பதை பற்றி நாம் தெளிவுபடுத்த வேண்டும் புரிதலுக்காக கிராக் ஆனது V வடிவில் காண்பிக்கப்பட்டுள்ளது உண்மையில் கிராக் ஆனது ஒரு கோடு வடிவில் இருப்பதால் dy0 வாக இருக்கும் இதனுடைய மற்றொரு அம்சம் என்னவென்றால் இது ஃபிரீ சர்ஃபேசாக இருப்பதால் டிராக்க்ஷனின் அளவு 0 வாக இருப்பதாகும் கிராக் ஆனது ஒரு மெல்லிய கோடு வடிவில் இருப்பதாகவும் ஃபிரீ சர்ஃபேசாக இருப்பதாகவும் கருதுவேமேயானால் dy மதிப்பு 0 ஆகவும் டிராக்க்ஷனின் அளவு 0 வாகவும் இருக்கும் எனவே CD மற்றும் FA வின் இன்டக்ரல் மதிப்பு 0 வாக இருக்கும் இதனால் இவ்விரண்டு கண்டூர்களின் எண் மதிப்பு சமமாக இருந்தபோதிலும் அவற்றின் திசையானது மாறி இருக்கும் கிராக்கின் முதல் கண்டூர் ABC ஆனது எதிர் கடிகார திசையிலும் இரண்டாவது கண்டூர் DEF ஆனது கடிகார திசையிலும் செல்வதால் மேற்கண்ட குறியீடு மாற்றம் ஏற்படுகிறது கண்டூர் ஆனது எந்த ஒரு வகையிலும் கட்டுப்படுத்த படாமல் அதன் தன்னிச்சையான பாதையில் செல்வதால் J இன்டக்ரல் ஆனது பாத் இண்டிபெண்டன்ட் ஆனதாக இருக்கும் எதிர்க் குறியீடு ஆனது கண்டூ ரின் பாதை எதிர் திசையில் இருப்பதை காட்டுகிறது இவற்றிலிருந்து கிராக் ஆனது கிராக்கின் ஒரு பக்கத்தில் துவங்கி அடுத்த பக்கத்தில் முடியும்போது லைன் இன்டக்ரலின் மதிப்பானது மாறுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இதுதொடர்பாக எழுதப்பட வேண்டிய சமன்பாடுகளை பற்றி நாம் முன்னரே பார்த்திருக்கிறோம்

இவற்றில் ஸ்ட்ரெயின் எனர்ஜியை தொடர்புபடுத்தி ஒரு சமன்பாடு டிராக்சனை தொடர்புபடுத்தி ஒரு சமன்பாடு இருக்கும் இவற்றைப் பற்றி நாம் பின்னர் பார்க்கலாம் J இன்டக்ரல் ஆனது பாத் இண்டிபெண்டன்ட் ஆனதாக இருப்பதால் இது லீனியர் எலாஸ்டிசிட்டியில் மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது ஃபைனட் எல்மெண்ட் கம்ப்யூட்டேஷனில் J இன்டக்ரலின் பாத் இண்டிபெண்டன்ட் டை பயன்படுத்தி ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டரின் மதிப்பானது கண்டறியப்படுகிறது இதுவரை நாம் பார்த்தவற்றை பற்றி சுருக்கமாக சொல்வதென்றால் ஒரு இரு பரிமாண கிராக்கிற்கு உட்படுத்தப்பட்ட பொருளில் கிராக்கானது ஒருபக்கத்தில் ஆரம்பித்து அடுத்த பக்கத்திற்கு சென்று முடிகிறது இந்த கிராக்கின் பக்கங்கள் லோடிங்க்கு உட்படுத்தப் படாததால் J இன்டக்ரல் மதிப்பு கீழ்கண்டவாறு எழுதப்படுகிறது

மேற்கண்ட சமன்பாட்டில் உள்ள ஸ்ட்ரெயின் எனர்ஜி W ஆனது U ஆக மாற்றப்பட்டு இந்த சமன்பாடு கீழ்க்கண்டவாறு எழுதப்படுகிறது

இங்கு கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம் என்னவென்றால் ஒரு கிராக் டிப்பின் இரண்டு கிராக் முகங்களில் இருக்கும் ஆரம்ப மற்றும் இறுதி புள்ளிகளை இணைக்கும் ஒரு மூடிய கண்டுரின் லைன் இன்டக்ரலின் மதிப்பு 0 ஆக இருக்கும் இங்கே இது ஒரு கிராக் முகத்திலிருந்து எதிரெதிர் திசையில் சென்று கிராக் டிப்பை இணைத்து மற்ற கிராக் முகத்தில் முடிகிறது எனவே இது சில வரையறுக்கப்பட்ட மதிப்பைக் கொண்டுள்ளது இந்த வரையறுக்கப்பட்ட மதிப்பு J ன் மதிப்பு ஆகும் இந்த சமன்பாட்டை பற்றி மேலும் தெளிவாக தெரிந்து கொள்ள நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அதனுடைய ஆற்றலை மதிப்பீடு செய்வதன் மூலம் U மற்றும் Ti க்கு இடையேயான இடைவெளியை நம்மால் தெரிந்துகொள்ள முடியும் கண்டூர் வடிவம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு பொருளின் பவுண்டரியாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த கண்டூர் கிராக்கின் ஒரு முகத்தில் இருந்து துவங்கி கிராக்கின் மற்ற முகத்திற்கு சென்று முடிந்து கிராக்கினை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் மதிப்பீடு செய்வதற்கு முன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி மற்றும் டிராக்சன் பற்றி நுணுக்கமாக பார்க்கலாம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஆனது எனவும் விரிவுபடுத்தப்பட்ட டிராக்சன் ஆனது எனவும் எழுதப்படுகின்றது இந்த விரிவுபடுத்தப்பட்ட சமன்பாட்டில் உள்ள Tx மற்றும் Ty இன் மதிப்புகள் அனைத்தும் Tijn என்ற காட்சி சமன்பாட்டில் இருந்து பெறப்படுகின்றன லைன் இன்டக்ரல் கணக்கீட்டின் மூலம் இந்த அளவுகள் அளவிடப்படுகின்றன ஃபைனட் எல்மெண்ட் கணக்கீட்டில் பயன்படுத்தப்படக் கூடிய மிகவும் சிறப்பு வாய்ந்த மென்பொருளானது நம்மால் கொடுக்கப்படும் கண்டூர் பாதையை மட்டும் கருத்தில் கொண்டு J யின் மதிப்பையும் மற்ற அளவுகளையும் நமக்கு அளிக்கும் இங்கு மென்பொருளானது அனைத்து பணிகளையும் செய்கிறது இம்மாதிரியான மென்பொருள் மதிப்பீடுகளில் J இன்டக்ரலில் எவ்விதமான சமன்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதுகூட நமக்கு தெரிவதில்லை ஆனால் அவற்றைப் பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே லீனியர் எலாஸ்டிசிட்டியில் நம்மால் தீர்வு காணப்பட்ட ஒரு பிரச்சினையை கருத்தில் கொள்வோம் படத்தில் காட்டியவாறு இரட்டை கேண்டிலெவர் பீம் ஆனது P என்ற லோடிங் க்கு உட்படுத்தப்பட்டு கிராக் ஏற்படுத்தப்படுகிறது எலாஸ்டிசிட்டியின் படி இந்த லோடிங் ஆனது டிஸ்ட்ரிபியூட்டட் லோடிங்காக இருப்பதால் பீம் ஆனது சியர்க்கு உட்படுத்தப்படுகிறது நாம் ஏற்கனவே எலாஸ்டிசிட்டி தியரியில் பார்த்தபடி ஒரு சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம் யூனிபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடிங்க்கு உட்படுத்தப்படும்போது ரியாக்சன் ஆனது சியர் மூலம் ஈடு செய்யப்படுகிறது இதே மாதிரியான அனாலஜியின் மூலம் இப்பிரச்சினை தீர்வு காணப்படுகிறது Analytical evaluation for J integral for DCB specimen DCB ஸ்பெசிமனுக்கான J இன்டக்ரலின் பகுப்பாய்வு கணக்கீடு லோட் ஆனது சியரினால் ஈடு செய்யப்படுவதால் டிராக்க்சனின் இன்டக்ரல் மதிப்பானது சியர் லோடுக்கு சமமாக இருக்கும் h என்பது கிராக் டிப்பிற்கும் மேற்பரப்பிற்கும் இடையேயான உயரம் ஆகும் இந்த கணக்கீட்டில் கிராக்கின் நீளம் a ஆனது பீம் ன் நீளமாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது J வானது பாத் இண்டிபெண்டன்ட் ஆக இருப்பதால் லைன் இன்டக்ரலை எளிய முறையில் கணக்கிடும் வகையிலான பாதையை தேர்வு செய்ய வேண்டும் எனவே அதிக அளவில் 0 வை தொட்டு வரும் கண்டூரை தேர்வு செய்வதன் மூலம் கண்டூர் 0 அல்லாத பகுதிகளை தொடும் இடங்களை மட்டும் கருத்தில் கொண்டு எளிதில் கணக்கீடு செய்யலாம் பொருளின் பவுண்டரி வழியாக ஒரு கிராக் முகத்திலிருந்து மற்ற கிராக் முகத்திற்கு செல்லும் பாதையை கருத்தில் கொள்ள வேண்டும் பவுண்டரி ஆனது ஃப்ரீ சர்பேசாக இருப்பதால் டிராக்சன் மதிப்பு 0 வாக இருக்கும் இதனால் லைன் இன்டக்ரல் கணக்கீடு மிகவும் சுலபமாக இருக்கும் புரிதலுக்காக பாதையானது பவுண்டரி யின் உட்புறம் பச்சை நிற கோடாக காண்பிக்கப்பட்டுள்ளது இந்தப் பாதையானது நேர் விளிம்புகளையும் முனைகளையும் கொண்டிருக்கிறது இவ்வாறாக நமக்கு வசதிப்படும் வகையில் கிராக் டிப்பை உள்ளடக்கும் வகையில் ஒரு கிராக் முகத்திலிருந்து மற்ற கிராக் முகத்திற்கு செல்லும் எந்த ஒரு பாதையையும் நாம் தேர்வு செய்துகொள்ளலாம் CD DE மற்றும் EF சர்ஃபேஸ் ஆனது ஃப்ரீசர்ஃபேஸாக இருப்பதால் அவற்றின்மீது செயல்படும் டிராக்சன் இன் மதிப்பு 0 வாக இருக்கும் எனவே J இன்டக்ரலின் விரிவாக்கப்பட்ட வடிவில் இரண்டாம் பகுதியின் மதிப்பு 0 ஆக மாறும் மேலும் இவற்றில் சிறிய அளவிலான ஸ்டிரஸ்கள் இருப்பதால் J யின் மதிப்பில் U ன் பங்கு 0 வாக இருக்கும் எனவே U இன் மதிப்பை கருத்தில் கொள்ளத் தேவையில்லை FH மற்றும் BC பகுதிகளில் மட்டும் லைன் இன்டக்ரலானது கீழ்க்கண்டவாறு கணக்கிடப்படுகிறது

சாலிட் மெக்கானிக்ஸ் கணக்கீடுகள் பெண்டிங்கும் சியருக்கும் உட்படுத்தப்படும்போது பெண்டிங்கினால் உருவாகும் ஆற்றலானது சியரினால் உருவாகும் ஆற்றலை விட அதிகமாக இருக்கும் மெல்லிய பீம்களில் ஏற்படும் சியர் விளைவுகள் கணக்கீடுகளின் போது கருத்தில் கொள்ளப்படுவதில்லை FH மற்றும் BC சர்ஃபேஸ்கள் சியருக்கு உட்படுத்தப்படுவதால் அவற்றில் லைன் இன்டக்ரலை கணக்கிடும் போது இம்மாதிரியான தோராயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் FH மற்றும் BC சர்ஃபேஸ்களின் J இன்டக்ரலை கணக்கிடும் போது சியரினால் உருவாகும் ஸ்ட்ரெயின் எனர்ஜியானது கருத்தில் கொள்ளப்படுவதில்லை டிராக்சன் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படுகிறது இப்படத்தில் உள்ள X திசையில் எந்த ஒரு டிராக்சன் Tnx ம் இருப்பதில்லை Y திசையில் மட்டும் டிராக்சன் ஆனது இருக்கும் எனவே டிராக்சன் ஆனது கீழ்கண்டவாறு எழுதப்படுகிறது

இந்த கணக்கீடு ஆனது கேண்டிலெவரின் இரண்டு பகுதிகளில் செய்யப்படுகிறது என்பது இரட்டை கேண்டிலெவர் பீமின் ஃப்ரீ என்டின் ஸ்லோப் ஆகும் எண்ட் லோடினால் கான்டிலீவரின் மீது ஏற்படும் ஸ்லோப் ஆனது PL23EI இந்த சமன்பாட்டின் மூலம் கணக்கிடப்படுகிறது L என்பது பீமின் நீளமாகும் நமது கணக்கில் a வானது L க்கு பதில் பயன்படுத்தப்படுகிறது அதாவது Pa22EI என கருதப்படுகிறது இந்த பீம் இன் I மதிப்பானது Bh312 ஆகும் இதனை மேற்கண்ட சமன்பாட்டில் பதிலீடு செய்யும்போது J இன்டக்ரலின் இறுதி சமன்பாடு கீழ்கண்டவாறு எழுதப்படுகிறது P என்பது சியர் லோடிங் ஆகும் எனவே இந்த சமன்பாட்டினை மேற்கண்ட சமன்பாட்டில் பிரதி இடுவதன் மூலம் J இன்டக்ரலுக்கான கீழ்க்கண்ட சமன்பாடு பெறப்படுகிறது

லீனியர் எலாஸ்டிசிடியில் பெறப்படும் ஆற்றல் வெளியீட்டு வீதம் வீதம் G ஆனது இங்கு லைன் இன்டக்ரல் மூலம் J மதிப்பாக பெறப்படுகிறது லீனியர் எலாஸ்டிசிடியின் படி பார்த்தால் G யும் J ம் ஒரே மாதிரியானவை G மற்றும் K க்கு இடையேயான தொடர்பினை போல J மற்றும் K க்கு இடையேயும் ஒரு தொடர்பு இருக்கும் இவ்வாறு J இன்டக்ரல் ஆனது ஃபைனட் எல்மெண்ட் தீர்வுகளில் இருந்து லைன் இன்டக்ரலை மதிப்பீட்டு அவற்றிலிருந்து ஸ்டிரஸ் இன்டர்சிட்டி ஃபேக்டர் K மதிப்பை அளவிட பயன்படுகிறது நமக்கு வசதியான வடிவில் கண்டுரின் பாதையானது தேர்வு செய்ய படுவதாலும் J இன்டக்ரல் பாத் இன்டிபென்டன்ட் ஆக இருப்பதாலும் அதன் மதிப்பானது பல்வேறு வழிகளில் தீர்மானிக்கப்படுகிறது மேலும் J இன்டக்ரல் ஆனது ஃபைனட் எல்மெண்ட் தீர்வுகளில் இருந்து ஸ்டிரஸ் இன்டர்சிட்டி ஃபேக்டர் K ன் மதிப்பை அளவிட பயன்படுகிறது சில நிகழ்வுகளின் பகுப்பாய்வு கணக்கீடுகளில் J இன்டக்ரல் ஆனது பயன்படுத்தப்படுகிறது லீனியர் எலாஸ்டிசிடியின் மூலம் தீர்வு செய்யப்பட்ட ஒரு கணக்கீட்டில் இருந்து பெறப்பட்ட J இன்டக்ரல்லின் இறுதிச் சமன்பாடு ஆனது லீனியர் எலாஸ்டிசிடியின் மூலம் பெறப்பட்ட ஆற்றல் வெளியீட்டு வீதம் வீதம் G க்கான சமன்பாட்டினை ஒத்து இருக்கும் J இன்டக்ரலின் பாத் இன்டிபென்டன்ட் இயல்பு எவ்வாறு ஃபைனட் எல்மெண்ட் கணக்கீடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன என்பது பற்றி பார்க்கலாம் கிராக் டிப்பின் முனைப் பகுதியில் இருந்து சற்று தொலைவில் இன்டக்ரல் ஆனது எடுக்கப்படுவதால் கிராக் டிப்பின் முனைப் பகுதியில் துல்லியமான மற்றும் கடினமான கணக்கீடுகள் செய்ய தேவையில்லை பெஞ்ச்மர்க் கணக்கீடுகளில் மிகமிகச் சிறிய அளவிலான மெஷ் பயன்படுத்தப்படுவதால் இவ்வகையான கணக்கீடுகளில் J இன்டக்ரல் எந்த ஒரு பலனையும் தருவதில்லை ஜாமட்டரி அளவில் பல வேறுபாடுகளை கொண்ட மாடலிங் செய்வதற்கு கூட கடினமான அமைப்புகளில் கிராக் டிப்பின் அருகே மிகமிகச் சிறிய அளவிலான மெஷ் செய்வதன் மூலம் நாம் கணக்கீடுகளை விரைவில் செய்யலாம் J இன்டக்ரலின் பயன்பாட்டினை இவ்வித கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் கிராக் டிப்பினை துல்லியமான மெஷ் செய்யாமல் J இன்டக்ரலை பயன்படுத்தி கிராக் டிப்பின் முனைப் பகுதியில் இருந்து சற்று தொலைவில் கணக்கீடுகளை செய்து கிராக் டிப் அளவுருக்களைக் கணக்கிடலாம் J இன்டக்ரல் பாத் இன்டிபென்டன்ட் ஆக இருப்பதால் ஸ்டிரஸ் இன்டர்சிட்டி ஃபேக்டர் K மதிப்பை அளவிட்டு பல நடைமுறை பிரச்சினைகளுக்கு தீர்வு அளிக்கலாம் கிராக் ஃபேஸ் ஆனது லோடிங்க்கு உட்படுத்தப்படும்போது அல்லது வளைந்திருக்கும் போது J இன்டக்ரல் ஆனது பாத் டிபெண்டன்ட் ஆக இருக்கும் இவற்றைத் தவிர்த்துப் பார்த்தால் J இன்டக்ரல் ஆனது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஃபைனட் எல்மெண்ட் கம்ப்யூட்டேஷன் மூலம் J மதிப்பை கணக்கிடும்போது எண் மாதிரியின் அதிகரிக்கப்பட்ட ஸ்டிப்னஸ் அளவானது பிராக்சர் அளவீடுகளை எந்த அளவிலும் பாதிக்காத வகையில் நமக்கு உகந்த வகையிலான பாதையை தேர்வு செய்ய வேண்டும் இதற்காக குறைக்கப்பட்ட இண்டெகரேஷன் முறை கிராக்கிற்கு சற்று தொலைவிலுள்ள காசியன் புள்ளி ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன மேலும் ஃபைனட் எல்மெண்ட் மென்பொருள் தயாரிப்பாளர்களால் பரிந்துரைக்கப்பட்ட சில பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு J இன் மதிப்பை கணக்கிட வேண்டும் J இன்டக்ரல் பாத் இன்டிபென்டன்ட் ஆக இருப்பதால் நமக்கு உகந்த பாதையை தேர்வு செய்தாலும் ஃபைனட் எல்மெண்ட்களின் தோராய அளவுகள் பிராக்சர் கணக்கீடுகளை பாதிக்காத வண்ணம் நாம் தேர்வு செய்யும் இண்டெகரேஷன் முறை இருக்க வேண்டும் Graphical Interpretation of J J ன் வரைபட விளக்கம் லீனியர் எலாஸ்டிசிடி இன் படி J ஆனது G க்கு சமமானதாக இருக்கும் J இன் வரைபட விளக்கத்தை இப்போது பார்க்கலாம் இந்த வரைபடத்தில் a அளவு நீளம் கொண்ட கிராக்கினை உடைய ஒரு பொருளுக்கும் a a அளவு நீளம் கொண்ட கிராக்கினை உடைய ஒரு பொருளுக்கும் இடைப்பட்ட ஷேட் செய்யப்பட்ட பகுதியானது கிராக் வளர்வதற்குரிய ஆற்றலை குறிக்கிறது இதுவே G அல்லது J ஆகும் கிராக் ஆனது நிலையான லோடிங்க்கு உட்படுத்தப்பட்டு அல்லது நிலையான இடப்பெயர்ச்சிக்கு உட்படுத்தப்படும்போது அதிகரிக்கப்பட்ட கிராக் வளர்ச்சி மிகமிக குறைவாக இருக்குமே யானால் ஆற்றலானது மாறாமல் ஒரு வரம்பிற்குட்பட்டே இருக்கும் இப்படம் நிலையான இடப்பெயர்ச்சிக்கு வரையப்பட்டுள்ளது இதுவே லீனியர் எலாஸ்டிக் திடப் பொருட்களின் J க்கு சமமான G க்கான ஆற்றல் தொடர்பான விளக்கமாகும் இதனை நான் லீனியர் எலாஸ்டிக் திடப் பொருட்களில் தொடரும்போது லோடுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையேயான தொடர்பு நான்லீனியர் ஆக இருக்கும் கிராக் ஆனது மிகவும் சிறிய அளவில் அதாவது a என்ற அளவிற்கு அதிகரிக்கும் இப்படத்தில் ஷேட் செய்யப்பட்ட பகுதி J யினை குறிக்கிறது இவ்வாறு J ஆனது நான் லீனியர் எலாஸ்டிக் திடப் பொருட்கள் தொடர்பான கணக்கீடுகளிலும் பயன்படுகிறது இவ்வாறு 2 புதிய சர்பேஸ்களை உருவாக்க கூடிய ஆற்றலானது இந்த லைன் இன்டக்ரலை மதிப்பீடு செய்வதன் மூலம் பெறப்படுகிறது நான்லீனியர் எலாஸ்டிசிட்டியின் படி J வானது கீழ்க்கண்டவாறு எழுதப்படுகிறது Importance of strain history in Elasto Plastic Analysis எலாஸ்டோ பிளாஸ்டிக் பகுப்பாய்வில் ஸ்ட்ரெயின் ஹிஸ்டரியின் முக்கியத்துவம் லீனியர் மற்றும் நான்லீனியர் எலாஸ்டி சிட்டியில் J ஆனது பயனுள்ள வகையில் இருக்கும் மேலும் J ஆனது எலாஸ்டோ பிளாஸ்டிக் பொருட்களின் தோராயமான பகுப்பாய்விற்கும் பயன்படுகிறது ஆகையால் நான்லீனியர் எலாஸ்டிசிட்டி மற்றும் எலாஸ்டோ பிளாஸ்டிக் செயல்களுக்கு இடையேயான வேறுபாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அனிமேஷனில் நான்லீனியர் எலாஸ்டிக் பொருட்களுக்கான ஸ்டிரஸ் ஸ்ட்ரெயின் வரைபடம் காண்பிக்கப்பட்டுள்ளது அனிமேஷன் இன் இப்பகுதியானது லீனியர் எலாஸ்டிக் கையும் மற்ற பகுதியானது நான்லீனியர் எலாஸ்டிக்கை எம் சார்ந்தது அன்லோடிங் ன் போது நான்லீனியர் பிளாஸ்டிக் பொருட்களில் அன்லோடிங் பாத் ஆனது லோடிங் பாத்தினை ஒத்திருக்கும் லீனியர் எலாஸ்டிக் சிட்டியில் அன்லோடிங் பாத் ஆனது மேலும் கீழும் நேர்கோட்டில் நகரும் நான்லீனியர் எலாஸ்டிசிட்டியில் அன்லோடிங் பாத் ஆனது வளைவாக இருக்கும் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பொருட்களில் லோடிங் செய்யும்போது எலாஸ்டிக் பகுதியிலிருந்து பிளாஸ்டிக் பகுதிக்கு லோடிங் பாத் ஆனது நகரும் இதனை அன்லோடிங் செய்யும்போது அன்லோடிங் பாத் ஆனது லோடிங் பாத்திலிருந்து வேறுபட்டிருக்கும் நான்லீனியர் எலாஸ்டிக் வளைவு வரைபடத்தில் ஒவ்வொரு ஸ்ட்ரெயின் மதிப்பிற்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் மதிப்பு இருக்கும் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பொருட்களின் அன்லோடிங் பாத் ஆனது லோடிங் பாத் திலிருந்து வேறுபட்டிருக்கும் இப் பொருட்களுக்கான ஸ்டிரஸ் ஸ்ட்ரெயின் வரைபடத்தில் ஒவ்வொரு ஸ்ட்ரெயின் மதிப்பிற்கும் 2 ஸ்டிரஸ் மதிப்புகள் இருக்கும் இது மிக மிக முக்கியமான மற்றும் சிக்கலான அப்சர்வேஷன் ஆகும் லோடிங் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளாமல் பிளாஸ்டிக் பகுப்பாய்விற்கு செல்ல விரும்பினால் ஸ்டிரஸ்க்கும் ஸ்டிரெயின் க்கும் இடையிலான தொடர்பை நம்மால் கண்டறிய முடியாது எலாஸ்டோ பிளாஸ்டிக் பொருட்களில் லோடிங் மற்றும் அன்லோடிங் பாத் ஆனது வெவ்வேறு பாதைகளில் இருப்பதால் ஒரு ஸ்ட்ரெயின் மதிப்பிற்கு இரண்டுவித ஸ்ட்ரெஸ் மதிப்புகள் இருக்கும் எனவே எனவே லோடிங் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் இவ்வாறாக J இன்டக்ரலை எலாஸ்டோ பிளாஸ்டிக் மெக்கானிக் சில் பயன்படுத்துவதற்கு அனைத்து தோராயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் நான்லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் J யும் G யும் ஒரே மாதிரியாக இருக்கும் பிளாஸ்டிசிட்டி யின் படி பார்க்கும்போது அமைப்பானது மாறும் தன்மையுடையதாக இருப்பதால் வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ள அனைத்து ஆற்றலும் கிராக் நீட்டிப்பிற்கு பயன்படுவதில்லை பிளாஸ்டிக் டிபார்மேஷனின் போது அங்கே குறிப்பிட்ட மதிப்பிலான ஆற்றல் இழப்பு ஏற்படும் Extension of NLEFM to EPFM EPFM நோக்கி NLEFM ன் தொடர்ச்சி மேற்கண்ட ஆற்றல் இழப்பின் காரணமாக சிலவகையான தோராய மதிப்பீடுகளை கருத்தில் கொள்ள வேண்டும் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக் சை நோக்கி நான்லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக் சின் தொடர்ச்சியானது பிளாஸ்டிசிட்டியின் டிபார்மேஷன் கோட்பாட்டின் அடிப்படையில் இருக்கும் அன்லோடிங் ஆனது அனுமதிக்கப்படாத போது நம்மால் எலாஸ்டோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஐயும் நான்லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியல் ஐயும் பிரித்தறிய இயலாது நான்லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியலில் லோடிங் மற்றும் அன்லோடிங் பாத் ஆனது ஒரே மாதிரியும் எலாஸ்டோ பிளாஸ்டிக் மெட்டீரியலில் லோடிங் மற்றும் அன்லோடிங் பாத் ஆனது வெவ்வேறாகவும் இருக்கும் அன்லோடிங் அனுமதிக்கப்படாத போது டிபார்மேஷன் அளவு ஆனது நான்லீனியர் எலாஸ்டிக் மற்றும் எலாஸ்டோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் இரண்டிற்கும் ஒரே அளவில் இருக்கும் இரு மெட்டீரியல்களிலும் வெளிப்புற அளவில் எந்த வேறுபாடுகள் இல்லாவிட்டாலும் உள்ளே நிகழும் மாற்றங்கள் வெவ்வேறாக இருக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அன்லோடிங் நடைபெறாத போது அது எம்மாதிரியான நிபந்தனைகளினால் நடைபெறவில்லை எம்மாதிரியான அணுகுமுறையால் நடைபெறவில்லை J யின் மதிப்பை எப்படி பயன்படுத்துவது போன்றவற்றை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் அன்லோடிங் நடைபெறாத போது நான்லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் இருந்து எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸ்க்கு தொடர்வதாக இருந்தால் டிபார்மேஷன் தொடரும்போது ஸ்டிரஸ் காரணிகள் அனைத்தும் நிலையான விகிதத்தில் இருக்க வேண்டும் இது ப்ரொபோஷனல் லோடிங் என்றழைக்கப்படுகிறது பிராக்சர் மெக்கானிக்ஸ்சின் அனைத்து ஆய்வுக் கட்டுரைகளிலும் EPFM தொடர்பான கொள்கைகளை விவாதிக்கும்போது ப்ரொபோஷனல் லோடிங் என்ற சொற்றொடர் இருப்பதை காணலாம் ப்ரொபோஷனல் லோடிங் என்றால் என்ன இதனைப் பற்றிப் பார்ப்பதற்கு முன் ஏன் ப்ரொபோஷனல் லோடிங் கை பயன்படுத்த வேண்டும் என புரிந்து கொள்ள வேண்டும் டிபார்மேஷன் மற்றும் இன்கிரிமெண்டல் அடிப்படையிலான 2 பிளாஸ்டிசிட்டி கொள்கைகள் நம்மிடத்தில் உள்ளன குறைந்த அளவிலான கணக்கீடுகள் காரணமாக டிபார்மேஷன் அடிப்படையிலான பிளாஸ்டிசிட்டி கொள்கை பயன்படுத்த எளிமையாக இருக்கும் அதிக அளவிலான சிக்கலான கணக்கீடுகள் காரணமாக இன்கிரிமெண்டல் அடிப்படையிலான பிளாஸ்டிசிட்டி கொள்கை பயன்படுத்த கடினமாக இருக்கும் ப்ரொபோஷனல் லோடிங் கொடுக்கப்படும் போது டிபார்மேஷன் மற்றும் இன்கிரிமெண்டல் அடிப்படையிலான 2 பிளாஸ்டிசிட்டி கொள்கைகள் மூலமும் பெறப்படும் தீர்வானது ஒரே மாதிரி இருக்கும் பிளாஸ்டிசிட்டி கொள்கையை EPFM காக கடுமையான முறையில் பயன்படுத்துவது என்பது சவாலானது என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் எனவே தோராயமான அணுகுமுறைக்கு நாம் செல்ல வேண்டும் எனவே பிளாஸ்டிசிட்டி பகுப்பாய்வில் கூட டிபார்மேஷன் மற்றும் இன்கிரிமெண்டல் அடிப்படையிலான 2 பிளாஸ்டிசிட்டி கொள்கைகள் மூலம் நாம் செய்யலாம் டிபார்மேஷன் அடிப்படையிலான பிளாஸ்டிசிட்டி கொள்கை ஆனது கணித ரீதியாக எளிமையானது ப்ரொபோஷனல் லோடிங் கொடுக்கப்படும் போது இதனைப் பயன்படுத்தலாம் அன்லோடிங் அனுமதிக்கப்படாத போது நான்லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சின் கொள்கை ஆனது எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸ்க்கு நீட்டிக்க படுகிறது ப்ரொபோஷனல் லோடிங் இன் கீழ் பிளாஸ்டிக் ஜோன் இன் எந்த ஒரு பகுதியிலும் அன்லோடிங் அனுமதிக்கப்படாத போது ஸ்டிரஸ் கூறுகள் ஒன்றுக்கொன்று நிலையான விகிதத்தில் மாறுகின்றன எனவே ப்ரொபோஷனல் லோடிங் கில் அன்லோடிங் அனுமதிக்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்படுகிறது நடைமுறையில் ப்ரொபோஷனல் லோடிங் இன் நிபந்தனைகள் திருப்தி தராத போது நாம் தோராயமான தீர்வுகளை பெரும் வகையில் இதனை தொடர விரும்புகிறோம் Proportional Loading ப்ரொபோஷனல் லோடிங் இடைநிலை வலிமை உலோகங்களில் ப்ரொபோஷனல் லோடிங் மூலம் குறிப்பிட்ட அளவில் கிராக் வளர்ச்சியை ஏற்படு த்தும்போது அவை கிராக் துவக்கத்திற்கு அப்பால் கணிசமான அளவிலான பிளாஸ்டிக் டிபார்மேஷனை தாங்கக்கூடியது ஆகும் அன்லோடிங் நடைபெறும்போது 2 ஃப்ரீ சர்பேஸ் கள் உருவாவதால் கிராக் ஆனது வளர்ச்சி அடைகிறது இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் சில மெட்டீரியல் கணிசமான அளவிலான பிளாஸ்டிக் டிபார்மேஷனை தாங்கக்கூடியது என்பதாகும் இவ்விரு ஃப்ரீ சர்பேஸ் களிலும் ஸ்டிரஸ் ஆனது மறு பகிர்வு செய்யப்படுகிறது எனவே அடிப்படையில் குறிப்பிடத்தக்க கிராக் வளர்ச்சி இல்லை என்ற போதிலும் ப்ரொபோஷனல் லோடிங் சாத்தியமாகிறது இவ்வாறு தோராயம் ஆனது பெறப்படுகிறது இவ்வாறு ப்ரொபோஷனல் லோடிங் என்பது பிளாஸ்டிசிட்டி யின் டிபாமேஷன் மற்றும் இன்கிரிமெண்டல் கோட்பாடுகளுக்கு உடன்படுவதற்கு போதுமான நிபந்தனையாக மீண்டும் மறுபரிசீலனை செய்யப்படுகிறது ஏனெனில் எளிமையான நிகழ்வுகளை புரிந்து கொள்ளும் வகையில் விரிவாகவும் இருக்கும் கணக்கீடுகளையே அனைவரும் விரும்புவதால் எளிமையான கணிதவியல் காரணமாக பல சந்தர்ப்பங்களில் டிபார்மேஷன் கோட்பாடானது பயன்படுத்தப்பட்டுள்ளது அதிக அளவு பிளாஸ்டிக் டிபார்மேஷனும் குறைந்த அளவு கிராக் வளர்ச்சியும் அடையும் சில மெட்டீரியல்கள் கண்டிப்பாக இவ்விதமான தோராய படுத்துதலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் கிராக் ஆனது வளர்ச்சி அடையாமல் இருக்கும் நிலையான கணக்கீடுகளில் கொடுக்கப்படும் ஒரு மோனாடோனிக் லோடு ஆனது ப்ரொபோஷனல் லோடிங்கிணை ஒத்து இருக்கும் அதாவது இதன் ஸ்டிரஸ் மற்றும் ஸ்ட்ரெயின் கூறுகள் பொருளின் அனைத்துப் புள்ளிகளிலும் ஒரே மாதிரியாகவும் ஒரு நிலையான விகிதத்திலும் அதிகரிக்கப்படுகின்றன இவ்வாறு தோராய கணக்கீடுகள் நியாயப்படுத்தப்படுகின்றன ஃபைனட் எல்மெண்ட் பகுப்பாய்வு போன்ற சில எண்ணியல் முறைகள் அடிப்படையிலான ஆய்வுகள் இந்த முன்மொழிவை ஆதரிக்கின்றன இவ்வாறு எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் ப்ரொபோஷனல் லோடிங் ஆனது பயன்படுத்தப்படுகிறது இவ்வாறு J இன் பொருந்தக்கூடிய தன்மை ஆனது குறைந்தபட்சமாக அதாவது தோராயமாக நியாயப்படுத்தப்படுகிறது தீர்க்க இயலாத அல்லது தீர்க்க கடினமான பொறியியல் கணக்கீடுகளை தோராய அளவில் மதிப்பீடு செய்து பெறப்படும் மதிப்பீடுகள் கூட ஏற்றுக்கொள்ள தகுந்ததாகும் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சரின் போது நிலையான கிராக் வளர்ச்சி பொதுவாகக் காணப்படுகிறது கிராக் வளர்ச்சி அடையும்போது அன்லோடிங் நடைபெறுவதால் J தொடர்பான கருத்துகளை நம்மால் எந்த அளவிற்குப் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சரில் பயன்படுத்த முடியும் என்பதை கண்டறிய வேண்டும் நடைமுறை பயன்பாடுகளுக்கான எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக் சின் கவனம் கிராக் வளர்ச்சியின் துவக்கத்தை விவரிக்கும் திறனுடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவு உண்மையான கிராக் வளர்ச்சியைக் கையாளுகிறது கிராக்கின் துவக்கத்தை கணிப்பதுடன் நின்றுவிடாமல் கிராக் வளர்ச்சி எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை தோராய அளவிலாவது பகுப்பாய்வு செய்ய வேண்டும் கிராக் வளர்ச்சி இருக்குமேயானால் அன்லோடிங் காரணமாக இந்த தோராயங்கள் செல்லுபடியாகாது இதனால் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் உருவாக்கப்பட்ட மேலும் பல கருத்துக்களில் இரண்டு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவை அவை J இன்டக்ரல் மற்றும் CTOD அல்லது COD ஆகும் இவ்வாறு இந்த வகுப்பில் நாம் பார்த்தது என்னவென்றால் J இன்டக்ரல் பற்றியும் அதன் பாத் இன்டிபென்டன்ட் பற்றியும் பார்த்திருக்கிறோம் லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் இந்த பாத் இன்டிபென்டன்ட் ஆனது ஃபைனட் எல்மெண்ட் கணக்கீடுகளின் மூலம் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டரை கணக்கிட பயன்படுகிறது என்பதைப் பற்றியும் பார்த்திருக்கிறோம் லீனியர் எலாஸ்டிக் திடப்பொருட்களைப் போலவே நான் லீனியர் எலாஸ்டிக் திட பொருட்களிலும் இரண்டு புதிய கிராக் மேற்பரப்புகளை உருவாக்குவதற்கான ஆற்றல் J ன் அளவானது ஒரே மாதிரி இருப்பதை J ன் வரைபட விளக்கத்திலிருந்து அறிந்தோம் பின்னர் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பொருட்களைப் பற்றி பார்த்தோம் அன்லோடிங் இன் போது ஒரு ஸ்ட்ரெயின் மதிப்பிற்கு இருவித ஸ்டிரஸ் மதிப்புகள் இருப்பதால் லோடிங் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை கண்காணிக்க வேண்டும் என்ற சவாலான விஷயத்தைப் பற்றி பார்த்தோம் மேலும் நமது புரிதலை நான்லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் இருந்து எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸ் வரை விரிவாக்க விரும்புகிறோம் எனவே ஒரு தோராயத்தைக் கொண்டுவருவதன் மூலம் அன்லோடிங் எதுவும் நடைபெறாத வரை எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸ்ஸில் கிராக் துவக்கத்தைக் கையாள குறைந்தபட்சம் J இன் கருத்துக்களை நீட்டிக்க முடியும் மேலும் இந்த வகுப்பில் J ன் ஆற்றல் விளக்கத்தை பற்றியும் அறிந்து கொண்டோம் அடுத்த வகுப்பில் J ஐ ஒரு ஸ்டிரஸ் அளவுருவாக பார்க்கலாம் மேலும் CTOD ன் அடிப்படைகளை பற்றியும் பார்ப்போம்